எக்ரோமேட்டிக் மதிப்பு வரம்புகள் மூலம் சமநிலையை எவ்வாறு உருவாக்குவது என்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் நாம் பேசும் அனைத்து வண்ணங்களும் ஒரு மதிப்புடன் பொருந்தி உள்ளது எனவே இது அதிக மதிப்புடைய வண்ணமாக இருந்தால் அது மெல்லிய நிறமாக இருக்கும் மற்றும் குறைந்த மதிப்புடைய நிறமாக இருந்தால் அது அதன் கருத்த நிறமாக இருக்கும் எனவே நாங்கள் சிவப்பு போன்ற வண்ணத்தை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வரம்பு இருக்கும்போது சிவப்புக்கு ஒரு வரம்பு இருந்தால்நாங்கள் சிவப்பு இலகுவாக ஆக்குகிறோம் அது வெளிர் சிவப்பு இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் ஒரு கட்டத்தில் அது முற்றிலும் வெண்மையாக மாறும் அதேபோல் நாம் சிவப்பு நிறத்தை தொடர்ந்து டார்க் செய்து கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்குப் பிறகு அது பழுப்பு நிறமாகி இறுதியில் அது கருப்பு நிறமாக மாறும் இந்த வெள்ளை மற்றும் கருப்பு உண்மையில் இரண்டு வண்ணங்கள் அவை உண்மையில் வண்ணங்கள் அல்ல மிக உயர்ந்த மதிப்பு மற்றும் குறைந்த மதிப்பு இரண்டு முனைகளில் அமர்ந்திருக்கும் குறிப்பிட்ட நிறத்தின் அடையாளம் அந்த நிறம் எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது என்பதை பொறுத்தது எனவே நிறத்தை ஒரு வரம்பிற்கு மேல் மெல்லியதாக அல்லது இருண்டதாக செய்த பிறகு நிறம் தன் அடையாளத்தை மாற்றிவிடும் அதனால் சிவப்பு இளஞ்சிவப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறும் ஆனால் சிவப்பு நிறமாக இருக்காது அந்த வரம்பிற்கு பிறகு அந்த நிறம் சேச்சுரேட் ஆகிவிடுகிறது எனவே வண்ண மதிப்பு உறவைப் பற்றிய நமது புரிதல் இதுதான் இப்போது இந்த நோ குரோமா நிபந்தனையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் பார்ப்போம் சாம்பல் நிறத்தின் எக்ரோமேட்டிக் வரம்பு போல மற்றும் நமது சாதாரண கண்கள் 10 முதல் 12 வெவ்வேறு சாம்பல் நிறத்தைக் காணும் இது வெள்ளை மற்றும் கருப்பையும் சேர்த்து பொதுவாக 8 முதல் 9 வரை இருக்கும் மனித கண்களால் 13 முதல் 14 வெவ்வேறு சாம்பல் நிறங்களுக்கு மேல் காண முடியாது அவற்றைப் பார்ப்பது மட்டும் அல்ல அவற்றைத் தனித்தனியாகப் புரிந்துகொள்வதும் நமது வரம்பை உயர்த்தும் எனவே ஒரு வகையில் ஒரு தெளிவான வெளிச்சத்தில் அதைப் பார்க்கும்போது உங்களுக்குத் இந்த முழு வரம்பும் தெரியும் என்பதையும் நாங்கள் அறிவோம் நாம் அதை மிகவும் படிப்படியாக வைத்திருக்கிறோம் பின்னர் அது எவ்வாறு செயல்படுகிறது இந்த வரம்பில் அது வெள்ளை நிறத்தில் தொடங்கி கருப்பு நிறத்தில் முடிவடைகிறது அதாவது உயர்ந்தது மதிப்பு முடிவு மற்றும் குறைந்த மதிப்பு முடிவு எங்களிடம் உள்ளது மற்றும் 1 2 3 4 5 6 7 8 9 10 மற்றும் 11 உள்ளது அதாவது ஒரு வரம்பில் 9 சாம்பல் நிறங்கள் இப்போது இங்கே இந்த சாம்பல் நிறத்தில் என்ன நடக்கிறது என்றால் அதிக மதிப்பு இருந்தால் முனைகளில் உள்ள வேறுபாடு அதிகம் எனவே 1 மற்றும் 11 க்கு இடையேயான வேறுபாட்டை ஒரு எண்ணிக்கையாக வைத்தால் அது அதிகமாக உள்ளது 2 மற்றும் 10 க்கு இடையிலான வேறுபாடும் மிக அதிகமாக உள்ளது 3 மற்றும் 9க்கு இடையிலான வேறுபாடும் மேலும் அதிகமாக இருக்கும் நாங்கள் மைய பகுதிக்கு வரும்போது 6 மற்றும் 7 க்கு இடையிலான வேறுபாடு குறைவாக இருக்கும் மாறாக 5 மற்றும் 8 க்கு இடையிலான வேறுபாடு ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது ஆனால் 6 மற்றும் 7 ஐ விட குறைவாக இல்லை எனவே நாம் மையத்திற்கு நகரும்போது எக்ரோமேட்டிக் சாம்பல் நிறத்திற்கு இடையிலான வேறுபாடு குறையும் எனவே இங்கு குறைக்கப்பட்ட வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் எக்ரோமேட்டிக் வரம்பை மாற்றும்போது நமக்கு இங்கே ஒரு குரோமா உள்ளது உதாரணமாக மஞ்சள் நிறமான ஒரு குரோமாவைப் பற்றி பேசும்போது வெளிர் மஞ்சள் 2 உடன் பொருந்தியிருக்கும் 2 மதிப்பை விட குறைவாக இருக்கும் மற்றொரு இருண்ட மஞ்சள் இதுவாகும் எனவே அது 5க்கு அருகே எங்காவது இருக்கும் இதேபோல் நாங்கள் வேறொரு வண்ணத்தை எடுத்தால் உங்களுக்குத் தெரியும் தூய மஞ்சள் என்பது அதிக மதிப்புடைய வண்ணம் அதன் ஒளி பிரதிபலிப்பின் விதிமுறைகளின் படி அதிக ஒளி கொண்ட சாம்பல் நிறத்துடன் தொடர்புடையது மஞ்சள் நிறமானது சாம்பல் நிறத்தின் இந்த வரம்பில் எங்காவது உட்கார்ந்திருக்கும் அதேசமயம் ஊதா இது மிகவும் இருண்ட மற்றும் குறைந்த மதிப்புடைய வண்ணமாகும் எனவே அது அடர் சாம்பல் வரம்போடு பொருந்தும் எனவே இருண்ட சாம்பல் நிறத்துடன் ஊதா நிறத்தை பொருத்தி விளக்குவோம் ஒரு இலகுவான ஊதா 8 மற்றும் வரம்பில் இருக்கும் இருண்ட ஊதா போன்ற அடர் சாம்பல் 9 வரம்பில் எங்காவது இருக்கும் மெதுவாக அதுவும் அதன் முடிவில் கருப்பு நிறமாக மாறும் எங்கள் காட்சி திறன் மற்றும் எங்கள் அறிவைப் பொறுத்து மேலும் வரம்பை நாம் விரும்பும் அளவுக்கு நீட்டலாம் ஒரு முனையில் வெள்ளை நிறமும் மறு முனையில் கருப்பு இருக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வண்ணத்தின் வரம்பை நாம் இவ்வாறு உருவாக்குகிறோம் எல்லா வண்ணங்களையும் இதன் அடிப்படையில் அளவிட முயற்சிக்கிறோம் இப்போது ஊதா மற்றும் மஞ்சள் ஒரு மாறுபாட்டை வைத்திருக்கும் மற்றும் நாம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறத்துடன் இணக்கமான சேர்க்கையை உருவாக்க விரும்பினால் முந்தைய சொற்பொழிவில் நாங்கள் விவாதித்தது போல இவை எதிர் வண்ணங்கள் ஆகும் அவைகள் ஒரு வண்ண சக்கரத்தில் எதிரே அமர்ந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு மஞ்சள் மற்றும் ஊதா நிறத்தை ஒரு வண்ண கலவையாக எடுக்கும்போது வெறும் ஊதா மற்றும் மஞ்சள் நிறத்தின் உதவியுடன் ஒரு முழுமையான வெளிப்பாட்டை நாம் பெற்றிருந்தால் மஞ்சள் உயர் மதிப்பு நிறம் அங்கு ஊதா குறைந்த மதிப்பு நிறம் என்பதை ஏற்கனவே நாம் விவாதித்தோம் எனவே இந்த இரண்டு வண்ணங்களுடன் ஒரு கலவையை உருவாக்கினால் அவற்றின் தனிச்சிறப்பையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் வண்ண சக்கரத்தில் இந்த இரண்டு வண்ணங்களும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்புடையவை என்பதையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஏற்கனவே விவாதித்த வண்ண சக்கரம் மற்றும் வண்ண கலவையைப் பார்ப்போம் இந்த அறிவை மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவை ஒரு வண்ண சக்கரத்தில் எதிரே அமர்ந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அவை இரண்டிற்கும் நேர்மாறான ஒரு இயல்பு உள்ளது இப்போது இந்த இரண்டு முரண்பாடுகளின் மூலம் இணக்கமான வண்ண கலவையை எப்படி உருவாக்குவது சாம்பல் வரம்பிலிருந்து சரியான ஊதா மற்றும் மஞ்சளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அது எங்கள் பணியாகும் இணக்கமான வண்ண கலவையைப் பெற எந்த மஞ்சள் மற்றும் எந்த ஊதா நிறத்தையும் நாம் எடுக்க முடியாது நாம் மாறுபாட்டைத் தேர்வு செய்யலாம் நாம் அங்கு எந்த மதிப்பை தேர்வு செய்கிறோம் என்பதை பொறுத்து எதிர் வண்ணங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம் ஏனென்றால் நம் கண்களைக் கஷ்டப்படுத்த நாம் விரும்பவில்லை நாம் விஷுவல் பேலன்சை பற்றி பேசினால் நாம் ரேடியல் களாக சொல்கிறோம் ஆனால் காட்சி வசதியை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்தவொரு காட்சி வெளிப்பாட்டிற்கும் இது அவசியம் ஏனென்றால் நம் கண் மிகவும் வித்தியாசமான முறையில் செயல்படுகிறது நமக்கு காம்பினேஷன் சரிபடாவிட்டால் நாங்கள் நீண்ட நேரம் பார்க்க மறுக்கிறோம் தேர்வு பார்வையாளருடையது நாம் ஒரு வண்ண சேர்க்கையை செய்யும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த ஸ்லைடில் மிகவும் சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுடன் அதை புரிந்துகொள்வோம் இங்கே நாம் காண்பது ஒரு மாறுபட்ட வண்ண கலவையாகும் இந்த சிவப்பு மற்றும் பச்சை எங்களிடம் உள்ளது இரண்டும் மிகவும் பிரகாசமான மற்றும் ஒளிரும் தன்மையுடையவை மற்றும் அவை ஒரு காண்ட்றாஸ்ட்டாக வைக்கப்படுகின்றன எனவே ஒன்று ஒரு பின்னணியாக வேலை செய்வது மற்றொன்று ஒரு முன்னோடி இப்போது நாம் இந்த குறிப்பிட்ட காட்சி நீண்ட காலத்திற்கு பார்த்துக்கொண்டிருக்கும்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் பிரகாசம் காரணமாக இந்த குறிப்பிட்ட நிறத்தின் ஒளிர்வு காரணமாக நமக்கு ஒருவிதமான காட்சி சோர்வு ஏற்படுகிறது இப்போது நீங்கள் சில நேரம் இடைநிறுத்தத்தைக் எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் மீண்டும் பார்க்கலாம் உங்கள் தலையைத் திருப்பி ஒரு வெள்ளைச் சுவரைப் பார்த்து அங்கு தோன்றுவதைப் பாருங்கள் நீங்கள் அதே வண்ணத்தை மீண்டும் பார்க்கிறீர்களா உங்கள் நினைவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் காண்பீர்கள் அது ஏன் நடக்கிறது என்று பார்ப்போம் வேறு காரணங்கள் இருக்க வேண்டும் நாம் ஒரு வண்ணத்தை நீண்ட காலத்திற்கு பார்த்துக்கொண்டே இருந்துவிட்டு பின்னர் நாம் திரும்பும்போது அங்கு வேறு சில வண்ணங்களைக் காண்கிறோம் வடிவங்கள் மாறாமல் உள்ளன இவை அனைத்தும் ஏன் நடக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் ஆஃப்டர் இமேஜ் என்று கூறுகிறோம் அல்லது நீங்கள் ஏதும் ஒன்றை பார்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் வேறு ஒன்றின் நினைவை எடுத்துச் செல்கிறீர்கள் எனவே நம் கண் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் இது மிகவும் வேடிக்கையானது எங்கள் விழித்திரையில் இந்த இரண்டு செல்கள் உள்ளன அது ஒரு தடி செல் மற்றும் கூம்பு செல் இப்போது தடி செல்கள் ஒளி மற்றும் இருட்டைக் காண வைக்கும் அதேசமயம் வண்ணங்களை அடையாளம் காண கூம்பு செல்கள் உள்ளன அதாவது சிவப்பு பச்சை நீலம் மற்றும் கூம்பு செல்கள் ஆக்டிவாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வித்தியாசத்தை உணர முடியும் செயலில் பின்னர் நாம் அதற்கு ஒரு பெயரைக் கொடுத்து அதை வெளிப்படுத்துகிறோம் இந்த இரண்டு செல்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன சில நேரங்களில் அவை சரியாக செயல்படவில்லை என்றால் நாம் நிறத்தை சரியாகப் படிக்க முடியாது எனவே இரண்டு வண்ணங்களுக்கிடையிலான வித்தியாசத்தை எங்களுக்கு வழங்க கூம்பு செல்கள் மிகவும் முக்கியம் எனவே அந்த வகையில் நாம் காணும் வண்ணங்களின் எண்ணிக்கையை அடையாளம் காண்கிறோம் நாம் ஏதேனும் ஒன்றை பார்க்கும் போது இந்த இரண்டு செல்களும் ஆக்டிவ் ஆகின்றன அதிக வெளிச்சத்தை கொடுத்து நாம் அவற்றை ஓவர் ஆக்டிவேட் செய்தால் இந்த இரண்டு செல்களும் ஒரு வகையான சோர்வை பெறுகின்றன சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த சோர்வு காரணமாக செல்கள் அந்த வண்ணங்களைக் காண மறுக்கின்றன அந்த வண்ணங்களிலிருந்து வெகு தொலைவில் உள்ள வண்ணங்களை அவை காண்கின்றன அவை அந்த வண்ணங்களுக்கு மிகவும் நேர்மாறான எதையாவது தேர்வு செய்கின்றன அவை வண்ண சக்கரத்தில் சரியாக எதிரே அமர்திருக்கின்றன ஆனால் அவை வேறொன்றை தேர்ந்தெடுக்கும் எனவே அவர்கள் வண்ண சக்கரத்திலிருந்து வண்ணத்தை தேர்வு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்பதைப் பார்ப்போம் அது வண்ண சக்கரத்தின் விஞ்ஞான பயன்பாட்டை நியாயப்படுத்தும் வண்ண சக்கரம் மிகவும் விஞ்ஞானமானது அது விதிக்கட்டுப்பாடற்ற ஒன்று அல்ல நாம் அங்கு வண்ண வரம்புகளை வைக்கும் விதத்திற்க்கேற்ப அவை செயல்படுகிறது இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் படத்தில் காணப்படுவது என்னவென்றால் இந்த இரண்டு வண்ணங்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருந்தது எனவே இந்த சிவப்பு வானமும் அதில் பச்சை பறவைகளும் இருந்தன உண்மையில் வானம் மிகவும் பிரகாசமாகவும் பச்சை நிறமும் மிகவும் இலகுவாகவும் இருந்தது இப்போது இந்த வகையான வேறுபாடு உங்களுக்கு ஒருவித அமைதியின்மையைத் தருகிறது எனவே இங்கே நாம் காண்பது சிவப்பு நிற பின்னணி அதில் சில பச்சை நிறங்கள் உள்ளன எனவே சிறிது நேரம் கழித்து என்ன நடக்கிறது நாங்கள் சொன்னது போல் கூம்பு செல் மற்றும் தடி செல் அவைகள் இதை மறுத்து பின்னர் அவை மற்ற நிறத்திற்கு மாறுகின்றன இந்த வரம்பிலிருந்து எதையாவது அவை தேர்வு செய்கின்றன எனவே இது ஒரு மறுப்பு போன்றது இதை நீங்கள் காணவில்லை நீங்கள் பார்ப்பது மிகவும் வித்தியாசமானது பின்னணியை மாற்ற இந்த வண்ணம் உங்களிடம் உள்ளது மேலும் இந்த இரண்டு வண்ணங்களும் எந்தவொரு உறவையும் கொண்டிருக்கவில்லை பின்னர் மற்ற இமேஜ்களுக்கு பதிலாக மற்றொரு நிறத்தை தேர்வு செய்கிறீர்கள் பட உருவாக்கத்திற்குப் பிறகு இது பற்றிய அறிவு வடிவமைப்பு சிக்கல் தீர்க்கும் வகையில் நிறைய நடைமுறை சிக்கல்களைத் தீர்க்க உதவுகிறது உதாரணமாக ஒரு திட்டத்தை நாங்கள் எடுக்கும்போது மாறுபட்ட வண்ணத்துடன் ஒரு லோகோவை உருவாக்க விரும்பினால் மற்றும் அந்த லோகோவும் மறக்கமுடியாததாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஏனென்றால் நாங்கள் ஒரு அடையாளத்தை அல்லது குறியீட்டை உருவாக்கும் போதெல்லாம் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வண்ணங்களைக் கொண்டு சில விஷயங்களை உருவாக்குகிறோம் அல்லது ஒரு கருப்பு மாறுபாட்டை எடுக்கும்போது அது கருப்பு பின்னணியில் அல்லது வெள்ளை பின்னணியில் இருக்கலாம் எதுவாக இருப்பினும் இது நீண்ட காலமாக பார்வையாளரின் மனதில் இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் வேறு சில உணர்ச்சிகளைக் கொண்டு செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்பதையும் எங்கள் நாம் மனதில் கொள்ளவேண்டும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாயத்தை தேர்வுசெய்யாவிட்டால் நீங்கள் வேறு எதையாவது பார்ப்பீர்கள் மற்றும் வேறு ஒரு விஷயத்தின் நினைவை வைத்திருப்பீர்கள் எனவே அந்த நோக்கத்திற்கு அது பயன்படாது ஒரு மறக்க முடியாத வண்ணக்கலவையை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அதாவது அந்த செய்தியை நீங்கள் நீண்ட காலமாக எடுத்துச் செல்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் உருவத்தை உருவாக்கிய பிறகு அந்த நினைவகத்தை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது என்பதுதான் பிரச்சினை ஒரு வண்ண கலவையைத் தேர்ந்தெடுக்கும்போது நம்முடைய பார்வையாளர் அந்த நினைவை வைத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது மிகவும் மாறுபட்ட முறையில் அதற்கு சம்பந்தப்பட்ட நினைவை வேறு ஒரு நினைவை வைத்துக்கொள்ள வேண்டுமா என்பதை நாம் முதலில் மனதில் கொள்ளவேண்டும் எனவே அந்த வகையில் படத்தை உருவாக்கிய பின் இருக்கின்ற அறிவு மிகவும் முக்கியமானது இப்போது அதனுடன் வண்ணத்தின் ஒற்றுமை என்ற மற்றொரு சிக்கலையும் நாங்கள் விவாதிப்போம் சீரான தன்மை அல்லது ஒத்திசைவை எவ்வாறு உருவாக்குவது பின்னர் அது வண்ணத்தின் மூலம் தாளம் மற்றும் சமநிலைக்கு வழிவகுக்கிறது உதாரணமாக நாங்கள் ஒரு ஒற்றை நிற வண்ண வரம்பைப் பயன்படுத்தும்போது நாங்கள் ஒரு வண்ணத்தை எடுத்துக்கொள்கிறோம் இங்குள்ள வரம்பிலிருந்து நாம் ஆரஞ்சு நிறத்தை எடுக்கிறோம் எனவே நீங்கள் ஒரு படத்தை வரைகிறீர்கள் அதில் வெவ்வேறு ஆரஞ்சு நிறங்கள் உள்ளன மேலும் இந்த ஆரஞ்சு நிறத்திற்கு நெருக்கமான ஒன்றை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் முழுப் படமும் ஆரஞ்சு நிறத்தின் வெவ்வேறு சாயங்களால் ஆனது அல்லது நீங்கள் ஊதா போன்ற ஒரு வண்ணத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் முழு படத்தையும் வெவ்வேறு ஊதா நிற சாயங்களால் வரைகிறீர்கள் எனவே இவை உங்களிடம் உள்ள பல்வேறு வகையான சாத்தியக்கூறுகள் ஆகும் வேறுபட்ட ஊதா சாம்பல் நிற ஊதா அல்லது ஊதாவின் பல வகைகள் அல்லது பச்சை நிறமாக இருக்கலாம் எனவே இது ஒரு வண்ண கலவையாகும் இது ஒற்றை நிற வண்ண கலவை என்று அழைக்கப்படுகிறது எனவே சக்கரத்தின் இந்த எந்தப் பகுதியிலிருந்தும் நீங்கள் அதைத் தேர்வு செய்கிறீர்கள் நீங்கள் பெறுவது ஒரே வண்ணமுடைய வரம்பாகும் எனவே இந்த நான்கு வண்ணங்களை அடிப்படையாகக் கொண்ட ஒரு முழு அமைப்பும் எங்களிடம் உள்ளது நாம் கூறியது போல் இது ஒரு எக்ரோமேட்டிக் சாம்பல் வரம்பின் மாற்றாகும் குரோமா இல்லாத இடத்தில் அக்ரோமாவின் வரம்பை நாங்கள் உருவாக்கியபோது இதுதான்வரம்பு மற்றும் நாம் அதற்கு பதிலாக ஒரு வண்ணத்தை வைக்கலாம் உதாரணமாக நான் சிவப்பு நிறத்தை எடுத்தால் பின்னர் அது வெள்ளை வெளிர் சிவப்பு இலகுவான சிவப்பு அடர் சிவப்பு அடர் சிவப்பாக இருக்கவேண்டும் பின்னர் அது குறைந்த மாறுபாட்டில் சிவப்பாக இருக்கும் பின்னர் அது பழுப்பு நிறமாக மாறும் எனவே இந்த வரம்பில் இது ஒரு இலகுவான சிவப்பு மற்றும் இது ஒரு பழுப்பு மற்றும் நாம் பெறுவது சிவப்பு நிறத்தின் க்ரோமேட்டிக் வரம்பாக இருக்கும் இவை ஒரே வரம்பில் உள்ள இரண்டு எடுத்துக்காட்டுகள் இங்கு ஒரு நிற உருவாக்கம் இருப்பதைக் காண்கிறோம் எனவே இது ஒரே வண்ணமுடையது இதில் வண்ண கலவையில் இது பழுப்பு நிற வரம்பு இருப்பதை நாங்கள் அறிவோம் இங்கு ஒரு காண்ட்றாஸ்ட் உள்ளது அதாவது ஆரஞ்சு எனவே நாம் முன்னர் பார்த்த ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் நிழல்களைப் பயன்படுத்தலாம் அல்லது அதற்கு மிக நெருக்கமான வண்ணத்தை மட்டுமே பயன்படுத்தலாம் இவை இங்கே ஒரே வண்ணமுடைய அல்லது அரை ஒற்றை நிறமுடையது போன்றவை நாம் பார்ப்பது என்னவென்றால் நமக்கு கருப்பு நிறங்கள் உள்ளன மற்றும் மஞ்சள் நிறத்தின் வெவ்வேறு நிழல்கள் உள்ளன எனவே இவை ஒரே வண்ணமுடையது மற்றும் ஒரே வண்ணமுடையது நமக்கு நல்லிணக்கத்தைத் தருகின்றன காண்ட்றாஸ்ட் குறைவாக இருந்தால் அது மிகவும் பெரியதாக இருக்கும் எனவே தொகுதி அல்லது சாய்வு இயற்கையாகவே அங்கு சீராக உள்ளது எனவே இது ஒரு முடிவு டோனாலிட்டி என்று மற்றொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோம் ஒரு சில படத்தை அதை டோனலாகக் காணலாம் என்று நாம் கூறும்போது இதன் பொருள் என்ன இது ஒரு டோனல் ஓவியம் என்று நாம் சொன்னால் மற்றும் டோன்கள் என்பது வண்ணங்கள் ஆகும் என்று நாங்கள் சொன்னால் நம் மனதில் வரும் முதல் வண்ணம் நீலம் ஆகும் எனவே இந்த ஓவியம் இந்த முழு அமைப்பும் நீலமாக உள்ளது அதை நீல நிறத்தால் ஆன கலவை என்று அழைப்போம் ஏனென்றால் அங்கு வேறு வண்ணங்கள் உள்ளன எனவே இதை நாம் ஒற்றை நிற ஓவியம் என்று அழைக்க முடியாது வண்ண ஒற்றுமை மற்றொரு வார்த்தையால் வரையறுக்கப்படுகிறது நாம் பெரும்பாலும் ஒரு வடிவமைப்பின் டோனாலிட்டியை பற்றி பேசுகிறோம் அல்லது திட்டமிடல் டோனலிட்டி என்பது ஒற்றை நிறத்தின் ஆதிக்கம் அல்லது காட்சி முக்கியத்துவத்தைக் குறிக்கிறது மற்ற வண்ணங்கள் இருந்தபோதிலும் முழு வண்ண அமைப்பையும் ஆக்ரமிப்பதாக அது தெரிகிறது இது மோனோக்ரோமை பற்றி நாங்கள் விவாதித்ததிலிருந்து வேறுபட்டது ஒரே வண்ணமுடையது என்பது ஒரு சாயல் இருக்கும் ஒரு நிலை ஆகும் மற்றும் அது மாறக்கூடும் மதிப்மதிப்பை கொண்டிருக்கும் எனவே அந்த வரம்பில் மிக உயர்ந்த முதல் மிகக் குறைந்த மதிப்பில் ஒரு வண்ணம் நம்மிடம் உள்ளது அது அதிக காண்ட்றாஸ்ட்டுடனும் இருக்கலாம் குறைந்த காண்ட்றாஸ்ட்டுடனும் இருக்கலாம் ஆனால் டோனல் ஓவியங்கள் அதிலிருந்து வேறுபட்டவை ஏனென்றால் ஒரு டோனல் பெயிண்டிங்கில் மற்ற வண்ணங்கள் இருப்பதைக் காணலாம் அது ஒன்று மட்டுமல்ல பல டோன்கள் உள்ளன ஆனால் அவற்றின் விகிதம் அதிக காண்ட்றாஸ்ட்டுடன் உள்ளது எனவே இது போன்ற ஒரு உதாரணத்திற்கு நாம் திரும்பி வரும்போது அங்கே நாம் காண்பது என்னவெனில் இந்த படத்தில் இன்னும் பல வண்ணங்கள் உள்ளன உதாரணமாக எங்களிடம் ஒரு பழுப்பு நிறம் உள்ளது எங்களிடம் ஒரு மஞ்சள் உள்ளது எங்களிடம் பச்சை உள்ளது அடர் நீலம் இங்கே உள்ளது ஆனால் பெரும்பாலான பாகங்களில் ஒரே நிறம் ஆக்கிரமித்துள்ளது அது நீலம் இந்த டோனல் ஓவியத்திற்கு மிகவும் பொருத்தமான எடுத்துக்காட்டு பிக்காஸோவின் நீல காலம் மற்றும் ரோஜா காலத்தின் கலைப்படைப்பு எனவே ரோஜா காலத்தில் டோனல் ஓவியங்களில் இளஞ்சிவப்பு ஆதிக்கம் செலுத்தின மற்றும் நீல காலத்தில் நீல நிறம் ஆதிக்கம் செலுத்தியது பின்னர் வண்ண ஒற்றுமைக்கு நேர்மாறான வண்ண முரண்பாடுகள் உள்ளன எனவே நாம் காணும் வண்ண நல்லிணக்கம் என்றால் என்ன என்பது பற்றிய தெளிவான யோசனை நமக்கு வந்தவுடன் இசைவான நிலையில் இல்லாத வண்ணங்களை நாம் தேர்வு செய்யலாம் மற்றும் அது சில மாறுபட்ட நிறத்தை உருவாக்கும் முந்தைய சொற்பொழிவில் முடிவில் அதைப் பற்றிய எடுத்துக்காட்டுகள் சிலவற்றை நாங்கள் விவாதித்தோம் நாம் வண்ணங்களைத் தேர்வு செய்துள்ளோம் இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு கலவை அல்லது வெளிர் ஊதா மற்றும் வெளிர் பச்சை கலவை போன்றவைகளுக்குள் இணக்கம் இல்லை எங்களுக்கு சில மறக்கமுடியாத வண்ண சேர்க்கைகளையும் அவை கொடுக்க முடியும் மேலும் அவை சொந்த பயன்களை கொண்டவை அதனுடன் வண்ணத்தின் வேறு சில அம்சங்களையும் நாம் விவாதிக்க வேண்டும் எனவே எங்கள் அடுத்த விரிவுரையில் நாம் வண்ணத்தின் வெவ்வேறு பயன்பாட்டைப் பற்றி பேசப் போகிறோம் நாம் வண்ணங்களை லோக்கலாக பயன்படுத்தும் போது அவை வேறுபட்ட தனிச்சிறப்போடு வருகின்றன அதேசமயம் எங்களிடம் மாயையை உருவாக்கும் சில ஆப்டிகல் வண்ணங்கள் உள்ளன அவை உண்மையான நிறம் அல்ல ஆனால் அவற்றை நாம் எப்படிப் பார்க்கிறோம் பின்னர் தன்னிச்சையான வண்ண கலவைகள் உள்ளன எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம்